அடுத்ததாக மற்றுமொரு நிரலை பற்றி பார்ப்போம் இங்கே ஒரு எண்ணியல் கடிகாரத்தின் மாதிரியை வடிவமைக்க உள்ளோம் ஒரு எண்ணியல் கடிகாரத்தை இங்கே செயல்படுத்த வேண்டும் இந்த கடிகாரம் ஆனது 24 மணி நேரத்தை hh mm ss அதாவது மணிகள் நிமிடங்கள் வினாடிகள் வடிவத்தில் காட்சிப்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் பயன்முறை பொத்தானை அழுத்தினால் அன்றைய தேதியை dd mm yy வடிவத்தில் காட்சிப்படுத்த வேண்டும் அந்த பொத்தான் விடுவிக்கப்பட்டால் மீண்டும் நேரத்தை காட்சிப்படுத்த வேண்டும் இதில் காட்சிப்படுத்த வேண்டிய தகவலை முதலில் மெமரி லொகேஷனில் பதிய வேண்டும் தேதி மாதம் மற்றும் வருடம் ஆகியவற்றை பதிவிட 3 பைட்களையும் அதுபோல மணி நிமிடங்கள் மற்றும் வினாடிகள் ஆகியவற்றை பதிவிட 3 பைட்களையும் இங்கே பயன்படுத்த வேண்டும் ஆக மொத்தம் நேரம் மற்றும் தேதியை பதிவிட 6 பைட்கள் தேவைப்படும் இந்த மெமரி லொகேஷனில் உள்ள மதிப்புகள் ஆனது ஒரு கால இடைவெளி டைமர் குறுக்கீட்டை பயன்படுத்தி தானாக புதுப்பித்துக்கொள்ளும் விதமாக வடிவமைக்க வேண்டும் 8051 இல் டைமர் குறுக்கீடுகளை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் குறுக்கிட்டை ஏற்படுத்தி நேரத்தை புதுப்பிக்க முடியும் இங்கே எண்களை காட்சிப்படுத்தும் விதமாக ஒரு வழக்க நிரலையும் பயன்படுத்த உள்ளோம் இங்கே DPTR சுட்டி வழியாக இந்த வழக்க நிரலை அழைக்கும் பொழுது இந்த ஆறு பைட்களும் காட்சிப்படுத்தும் தொகுதியில் நேரத்தையும் தேதியையும் வெளிப்படுத்த வேண்டும் இங்கே எண்களை காட்சிப்படுத்த 6 காட்சிப்படுத்தும் தொகுதிகள் உள்ளன இந்த காட்சிப்படுத்தும் தொகுதியில் அடுத்தடுத்த பைட்களை பயன்படுத்தி நேரம் மற்றும் தேதி ஆகியவற்றை வெளியிட வேண்டும் DPTR சுட்டிக்காட்டும் மெமரி லொகேஷனில் தேதி குறிப்பிடப்பட்டிருந்தால் தேதியானது வெளியிடப்படும் அதுபோல DPTR சுட்டிக்காட்டும் மெமரி லொகேஷனில் நேரம் குறிப்பிடப்பட்டிருந்தால் நேரமானது காட்சிப்படுத்தும் கருவியில் வெளியிடப்படும் இங்கே ஒரு கலண்டர் என்ற வழக்க நிரல் பயன்படுத்தப்படுகிறது இந்த வழக்க நிரலானது அழைக்கப்படும் போது தேதி புதுப்பிக்கப்படும் விதமாக எழுதப்பட்ட ஒரு சிக்கலான நிரல் ஆகும் குறுக்கீடு ஏற்படும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் தேதி புதுப்பிக்கப்படும் இதற்கான நிரல் தனியாக எழுதப்படும் அதை நாம் இங்கே பார்க்கப்போவதில்லை மாறாக குறுக்கீட்டை பயன்படுத்தி காட்சிப்படுத்தும் கருவியை இந்த அமைப்பில் எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்பதை மட்டும்தான் இங்கே பார்க்க உள்ளோம் நேரத்திற்கு தொடர்புடைய பைட்டுகள் 8000 8001 மற்றும் 8002 என்ற முகவரியில் பதியப்பட்டுள்ளது hh என்பது 8000 இலும் mm என்பது 8001 இலும் ss என்பது 8002 இலும் பதியப்படுகிறது அதுபோல தேதி ஆனது dd mm yy இதே வரிசையில் 8003 8004 மற்றும் 8005 என்ற முகவரியில் பதியப்படுகிறது இனி இதற்கான நிரலை எவ்வாறு எழுதுவது என்று பார்ப்போம் இந்த அமைப்பில் ஒரு 12 மெகா ஹேர்ட்ஸ் கிறிஸ்டல் இணைக்கப்பட்டுள்ளதாக எடுத்துக்கொள்வோம் கிறிஸ்டல் அதிர்வெண் 11 மற்றும் அதன் பின்னம் என்றிருக்கும் ஆனால் கணக்கீட்டை எளிமையாக்க அதன் மதிப்பை 12 என எடுத்துக்கொள்வோம் இங்கே நொடிகளை எண்ண டைமர் 0 வை பயன்படுத்த இருக்கிறோம் மேலும் ஒரு நொடியானது முடியும் தருவாயில் அது ஒரு குறுக்கீட்டை ஏற்படுத்தி இரண்டாவது மதிப்பு புதுப்பிக்கப்பட வேண்டும் இங்கே கிளாக் அதிர்வெண் 12 வகுத்தல் 12 என கிடைக்கப்பெற வேண்டும் எனவே அமைப்பின் கிளாக் 12 ஆல் வகுக்கப்பட்டு டைமருக்கு கொடுக்கப்படும் இதனால் 1 மெகா ஹேர்ட்ஸ் கிளாக் டைமரை வந்தடையும் இப்போது டைமரின் மதிப்பை 3036 என செட் செய்து கொள்வோம் இந்த மதிப்பை 16 முறை மீண்டும் தொடர்ந்தால் அதாவது 3036 இன் 16 மடங்கை கணக்கிடும்போது அது 65536 கழித்தல் 3036 பெருக்கல் 16 என்பது விடையாக 16 கிடைக்கும் இதை கணக்கிடும் பொழுது 106 எனக் கிடைக்கும் இந்த விடை 1 மெகா ஹேர்ட்ஸ் கிளாக்குடன் ஒத்துப்போகிறது எனவே டைமரின் பகுதி 1 ஐ வடிவமைக்க டைமரின் ஆரம்ப மதிப்பாக 3036 என வைத்துக்கொண்டு அதை 16 முறை திரும்ப இயக்குவதால் 1 நொடி தாமதம் கிடைக்கும் இதேபோல் 16 முறை டைமர் குறுக்கீடு ஏற்பட்ட பின் இரண்டாவது மதிப்பு புதுப்பிக்கப்படும் அதாவது நிமிடம் என்ற புலம் புதுப்பிக்கப்படும் இதற்காக அப்டேட் என்ற வழக்க நிரல் சரியாக அழைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட வேண்டும் இதுதான் அடிப்படை யோசனை இதை பயன்படுத்தி இந்த நிரலை எழுதுவோம் முதலாவதாக ரிப்பிட் கவுண்ட் என்ற ஒரு மெமரி லொகேஷனை வரையறுப்போம் நாம் இப்போது ரிப்பீட் கவுண்ட் DB 0 என்பதை துவங்குகிறோம் இதனால் மெமரி லொகேஷனில் உள்ள ரிப்பீட் கவுண்ட் என்னும் வழக்க நிரல் 0 என்ற தொடக்க நிலைக்கு மாற்றப்படும் அடுத்ததாக ORG 0 LJMP main என்ற கட்டளைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் முக்கிய வழக்க நிரலுக்கு கட்டுப்பாடு மாறுகிறது இனி டைமர் குறுக்கீட்டை ஒரு குறிப்பிட்ட முகவரியிலிருந்து இயக்க ORG 000B என்பதை பயன்படுத்துகிறோம் பின்னர் அங்கே டைமர் குறுக்கீட்டிற்கான நிரலை எழுதலாம் அடுத்ததாக DPTR பதிவேட்டில் உரிய மதிப்பை பதிய வேண்டும் இந்த மதிப்பை தான் டைமர் குறுக்கீடு பின்னர் பயன்படுத்த உள்ளது இதை செய்ய push 82 H மற்றும் push 83 H என்பதை பயன்படுத்துகிறோம் இதனால் 82H மற்றும் 83H என்ற முகவரிகளில் முறையே DPL மற்றும் DPH பதிவேட்டின் மதிப்புகள் பதியப்படும் அடுத்ததாக அக்குயுமுலேட்டர் பதிவேட்டில் உள்ள மதிப்பு பதியப்பட வேண்டும் இதற்காக PUSH 0E0H என்ற கட்டளையை பயன்படுத்தலாம் பின்னர் push 01H என்ற கட்டளையை பயன்படுத்தி R1 என்ற பதிவேட்டில் உள்ள மதிப்பையும் பதியப்படுத்துகிறோம் இதுதான் குறுக்கீட்டு சேவை வழக்கத்தை எழுதுவதற்கான சரியான வழிமுறை நாம் இங்கே பல பதிவேடுகளை பயன்படுத்துகிறோம் அதனால் நமது அமைப்பில் குறுக்கீடு ஏற்படும்போது எங்கிருந்து நிரல் இயக்கப்பட வேண்டும் என்ற தெளிவு வேண்டும் அப்பொழுதுதான் நிரலை இயக்கும் பொழுது அந்த பதிவேடுகள் சரியாக பயன்படுத்தப்படும் ISR குறியீட்டில் எந்த பதிவேட்டை பயன்படுத்தினாலும் சரி முதலில் அந்த பதிவேடுகளை எல்லாம் தகவல் அடுக்கில் பதியப்பட வேண்டியது அவசியம் அப்பொழுதுதான் உதவி வழக்கத்திலிருந்து திரும்பும்பொழுது அந்த பதிவேடுகளுக்கு அதன் மதிப்புகளை மீட்டு கொண்டு வர முடியும் இதனால் நிரலில் குறுக்கீடு ஏற்படும் பொழுதும் தடையில்லாமல் அடுத்த கட்டத்திற்கு தொடர முடியும் எனவே இந்த வழிமுறையை எல்லா ISR க்கும் பயன்படுத்த வேண்டும் ஆக எந்த ஒரு பதிவேட்டை இங்கே பயன்படுத்தினாலும் அதன் மதிப்புகளை முதலில் தகவல் அடுக்கில் இட வேண்டும் பின்னர் எப்பொழுது வேண்டுமானாலும் தகவல் அடுக்கிலிருந்து பதிவேட்டிற்கு மதிப்புகளை மீட்டெடுக்க முடியும் ரிப்பீட் கவுண்டை R1 என்ற பதிவேட்டில் மாற்ற MOV R1 repeat count என்ற கட்டளை பயன்படுத்தப்படுகிறது பின்னர் R1 இன் மதிப்பு அதிகரிக்கப்பட்டு அது 16 என்ற மதிப்பை அடைகிறதா என பரிசோதிக்க வேண்டும் இதற்காக CJNE R116L1 என்பதை பயன்படுத்துவோம் எண்ணிக்கை செய்யப்பட்ட மதிப்பு 16 இல்லை எனும் பட்சத்தில் எதையும் புதுப்பிக்கப்படாமல் குறியீட்டின் L2 என்ற பகுதிக்கு சென்றுவிடும் இந்த பகுதியில் எண்ணிக்கையின் மதிப்பானது 16 எனில் வெளியிடப்பட வேண்டிய நொடியின் மதிப்பு புதுப்பிக்கப்படும் இவ்வாறாக 16 முறை எண்ணிக்கையானது தொடர்ந்து கவுண்டர் வழியாக நடைபெறும் வெளியிடப்பட வேண்டிய நொடியின் மதிப்பை புதுப்பிக்க பின்வருமாறு செய்ய வேண்டும் முதலில் R1 ஐ ரீசெட் செய்ய வேண்டும் இதற்காக MOV R10 என்ற கட்டளையை பயன்படுத்த வேண்டும் பின்னர் 8002 என்ற முகவரியில் பதியப்பட்ட இரண்டாவது மதிப்பை பெற DPTR ஐ பயன்படுத்த வேண்டும் இதற்காக MOV DPTR8002 H என்பதை பயன்படுத்தலாம் மேலும் MOVX ADPTR என்ற கட்டளையை பயன்படுத்தி இரண்டாவது மதிப்பை A பதிவேட்டிற்குள் மாற்றலாம் அடுத்ததாக A இன் மதிப்பு அதிகரிக்கப்படுகிறது பின்னர் அந்த மதிப்பு 60 என உள்ளதா என்பதை பரிசோதிக்க வேண்டும் இதற்காக CJNE 60L1 என்ற கட்டளையை பயன்படுத்தலாம் அதன் மதிப்பு 60 என கிடைக்கப்பெற்றால் நிமிட பகுதியை புதுப்பிக்க வேண்டும் இப்பொழுது ஒரு நொடிப்பொழுது நிறைவு பெற்றது பின்னர் A இன் மதிப்பு அழிக்கப்பட்டு அதில் புதிய நொடியின் மதிப்பு உள்ளிடப்படுகிறது MOVX DPTRA என்ற கட்டளை பயன்படுத்தப்படுவதால் நொடி என்ற DPTR முகவரியில் 0 உள்ளிடப்படுகிறது அடுத்ததாக நிமிடத்தின் மதிப்பை பெற MOV DPTR8001 என்பதை பயன்படுத்த வேண்டும் மீண்டும் MOVX ADPTR என்ற கட்டளையை பயன்படுத்துவதால் நிமிட பகுதியானது அக்குயுமுலேட்டருக்கு மாற்றப்படும் இவ்வாறாக 60 நொடிகள் முடிந்துவிட்டதால் ஒரு நிமிடம் முடிவு பெற்றதை குறிக்கும் அடுத்ததாக நிமிட பகுதியை புதுப்பிக்க வேண்டும் இப்பொழுது நிமிட பகுதி 60 என இருக்கிறதா என பரிசோதிக்க வேண்டும் நிமிடத்தின் மதிப்பு 60 ஐ விட குறைவாக இருந்தால் மணி நேரத்தின் மதிப்பை புதுப்பிக்காமல் அப்படியே விட்டு விட வேண்டும் அதன் மதிப்பு 60 எனில் மணி நேரத்தின் மதிப்பை புதுப்பிக்க வேண்டும் இதை பரிசோதிக்க CJNE A60 என்ற கட்டளையை பயன்படுத்தலாம் அதன்பின் A இன் மதிப்பை அழித்துவிட்டு நிமிடத்திற்கான வடிவத்தை மெமரி லொகேஷனில் பதிய வேண்டும் இதற்காக MOVX DPTRA என்ற கட்டளை பயன்படுத்தப்படுகிறது 8000H என்ற மெமரி லொகேஷனில் உள்ள மணி நேரத்தின் மதிப்பை புதுப்பிக்க MOV DPTR8000 H என்ற கட்டளையை பயன்படுத்தலாம் பின்னர் இந்த மதிப்பை மீண்டும் A க்கு மாற்ற MOVX ADPTR என்பதை பயன்படுத்தலாம் அடுத்ததாக A இன் மதிப்பை அதிகரிக்க வேண்டும் A இன் மதிப்பு அதிகரிக்கப்பட்ட உடன் மணிநேர பகுதியானது புதுப்பிக்கப்படும் இப்பொழுது மணி நேரம் 24 என இருக்கிறதா என்று பரிசோதிக்க வேண்டும் இதற்காக CJNE A24L1 என்பதை பயன்படுத்தலாம் மணி நேரத்தின் மதிப்பு 24 எனில் அக்குயுமுலேட்டரின் மதிப்பு அழிக்கப்பட்டு 0 என்பது மணி நேர மெமரி லொகேஷனுக்குள் மாற்ற வேண்டும் இதனைச் செய்ய MOVX DPTRA என்ற கட்டளையை பயன்படுத்தலாம் இவ்வாறாக பதிவேடு மற்றும் மெமரி லொகேஷன் ஆகியன அழிக்கப்படும் அடுத்ததாக நாள் காட்டியை புதுப்பிக்க வேண்டும் இதற்காக கேலண்டர் என்ற நிரல் வழக்கத்தை பயன்படுத்த வேண்டும் ஆனால் இங்கே அந்தப்பகுதியை நாம் எழுதப்போவதில்லை ACALL என்ற கட்டளையை பயன்படுத்தி கலண்டர் என்ற உதவி நிரல் வழக்கத்தை அழைப்பதால் நாள்காட்டி என்ற பகுதி புதுப்பிக்கப்படும் இவ்வாறாக நொடிகள் நிமிடங்கள் மற்றும் மணிநேர பகுதியானது புதுப்பிக்கப்பட்டுள்ளது அவை A என்ற பதிவேட்டில் பதியப்பட்டிருக்கும் அடுத்ததாக L1 என்ற பகுதியில் உள்ள நிரலை எழுதுவோம் இங்கே முதலாவதாக MOVX DPTRA என்ற கட்டளையை பயன்படுத்துவோம் இதனால் A இல் உள்ள நொடிகள் அல்லது நிமிடங்கள் அல்லது மணிநேரம் பற்றிய புதுப்பிக்கப்பட்ட தகவல் DPTR க்கு மாற்றப்பட்டுகிறது அடுத்ததாக R1 இல் உள்ள தகவல் ரிப்பீட் கவுண்ட்க்கு மாற்றப்பட்டுகிறது இதனால் R1 இன் மதிப்பு தக்க வைக்கப்பட்டு பின்னர் தேவைப்படும்போது மீட்கப்படுகிறது இதற்காகத்தான் MOV repeatcount R1 என்ற கட்டளை பயன்படுத்தப்பட்டுள்ளது இதனால் R1 இல் உள்ள மதிப்பு ரிப்பீட் கவுண்ட் மெமரி லொகேஷனுக்கு மாற்றப்படுகிறது பின்னர் பதிவேட்டில் உள்ள மதிப்புகளை மீட்டெடுப்பதற்கு இது பயன்படும் அடுத்ததாக தகவல் அடுக்கில் உள்ள தகவலை பின்வரும் வரிசையில் வெளியே தள்ள வேண்டும் முதலில் POP 01 H அடுத்ததாக POP 0E0 H பின்னர் POP 83 H கடைசியாக POP 82 H இவ்வாறாக தகவல் அடுக்கில் உள்ள தகவல் மெமரி லொகேஷனுக்கு தள்ளப்படுகிறது அடுத்ததாக TL மற்றும் TH இல் 3036 என்ற மதிப்பை ஏற்றம் செய்ய வேண்டும் இதனை TL0 மற்றும் TH0 என்னும் டைமர் பதிவேடுகளில் ஏற்றம் செய்வோம் இதற்காக MOV TL00DCH மற்றும் MOV TH00BH என்ற கட்டளைகள் பயன்படுத்தப்படுகின்றன இங்கே 0BDC என்பது 3036 H என்ற எண்ணை குறிக்கும் பின்னர் டைமரை செட் செய்ய SETB TR0 என்பதை பயன்படுத்துவோம் இதனால் அடுத்த டைமர் இயக்கு நிலைக்கு மாற்றப்படுகிறது எண்ணிக்கை காலம் முடியும்போது இதன் வழியாக அமைப்புக்கு குறுக்கீடை ஏற்படுத்த முடியும் இதுவே குறுக்கீட்டு சேவை வழக்கத்தின் முடிவு ஆகும் அடுத்ததாக முக்கிய வழக்க நிரலை எழுதுவோம் முக்கிய நிரலில் முதலாவதாக டைமரின் பயன்முறையை மாற்றி அமைப்போம் இதற்காக 00000001 என்ற பைனரி குறியீடை TMOD பதிவேட்டில் உள்ளிட வேண்டும் பின்னர் MOV TL00DCH மற்றும் MOV TH00BX என்ற கட்டளைகளை பயன்படுத்தி நேரத்தின் துவக்க மதிப்புகளை TL மற்றும் TH ற்குள் உள்ளிடுவோம் அடுத்ததாக TF0 என்ற பிட் அழிக்கப்படுகிறது பின்னர் டைமருக்கு பயன்படும் குறுக்கீடை இயக்கு நிலைக்கு மாற்ற வேண்டும் டைமர் 0 குறுக்கீடு அமைப்பை மாற்றியமைக்க 82H என்ற மதிப்பை IE பதிவேட்டிற்குள் உள்ளிட வேண்டும் பின்னர் SETB TR0 என்ற கட்டளையை பயன்படுத்தி டைமர் இயக்கு நிலைக்கு மாற்றப்படுகிறது இனி L4 என்ற இடத்திலேயே பயன்முறை என்ற பொத்தான் அழுத்தப்படும் வரை காத்திருப்போம் இங்கே L4 என்ற இடத்தில் JB P1 0L2 என்ற கட்டளையை காணலாம் இங்கே பயன்முறை என்ற பொத்தான் அழுத்தப்படவில்லை என்றால் இங்கே இந்த பிட்டின் மதிப்பு 0 என bit0 இருக்கும் இவ்வேளையில் DPTR இல் 8000 என்ற மதிப்பை உள்ளிட வேண்டும் பின்னர் L3 என்ற இடத்திற்கு தாவி விடலாம் இப்பொழுது பயன்முறை என்ற பொத்தான் அழுத்தப்பட்டால் நிரலின் கட்டுப்பாடு L2 என்ற இடத்திற்கு மாற்றப்படும் இவ்வேளையில் 8003 என்ற முகவரி DPTR க்கு மாற்றப்படும் இதன் வழியாக தேதி காட்சிப்படுத்தப்படும் L3 என்ற பகுதியில் டிஸ்ப்ளே ரொட்டினை அழைக்க ACALL display என்ற கட்டளை பயன்படுத்தப்படுகிறது அதன் பின்னர் SJMP L4 என்பதை பயன்படுத்தி முக்கிய வழக்க நிரலுக்கு கட்டுப்பாடு மாற்றப்படுகிறது முக்கிய வழக்க நிரலில் டைமர் பயன்முறை அமைத்தல் நேரத்தின் எண்ணிக்கை அமைத்தல் டைமர் குறுக்கீட்டு கொடியை அழித்தல் குறுக்கீடு இயக்கு நிலைக்கு மாற்றல் மற்றும் டைமர் துவக்கம் செய்தல் ஆகிய செயல்பாடுகள் இந்தப் பகுதி வழியாக நிறைவேற்றப்படும் இந்த அமைப்பை ஒரு முறை செய்தால் போதுமானது இப்பொழுது போர்ட் 1 இல் பிட்டு எண் 0 ஆனது bit0 செட் என உள்ளதா என்று பரிசோதிக்க வேண்டும் அதாவது பயன்முறை என்ற பொத்தான் அழுத்த பட்டுள்ளதா என்பதை பார்க்க வேண்டும் பொத்தான் அழுத்த பட்டிருந்தால் இந்த பிட்டின் மதிப்பு 1 bit1 என இருக்கும் எனவே L2 என்ற இடத்திற்கு நிரலின் கட்டுப்பாடு மாற்றப்படும் பின்னர் DPTR இல் தேதியின் முகவரி பதியப்படும் மேலும் டிஸ்ப்ளே ரொட்டின் அழைக்கப்பட்டு தேதி காட்சிப்படுத்தும் வெளியீட்டு கருவியில் வெளியிடப்படும் இங்கே 6 காட்சிப்படுத்தும் வெளியீட்டு கருவிகள் உள்ளன அவை தேதியை dd mm yy என்னும் வடிவத்தில் வெளியிடும் பின்னர் மீண்டும் L4 இல் பயன்முறை பொத்தான் அழுத்த பட்டுள்ளதா என்று மீண்டும் பரிசோதிக்கப்படும் பயன்முறை பொத்தான் இங்கே அழுத்த படவில்லை என்றால் காட்சிப்படுத்தும் வெளியீட்டு கருவியில் நேரம் வெளியிடப்படும் இப்பொழுது நிரலின் கட்டுப்பாடு 8000 H என்ற முகவரிக்கு மாற்றப்பட்டு பின்னர் DPTR இல் அதனைச் சார்ந்த மதிப்பு உள்ளிடப்படும் இதனால் L3 என்ற இடத்திற்கு கட்டுப்பாடு மாற்றப்பட்டு நேரம் வெளியிடப்படும் இவ்வாறாக நாம் தேதியையும் நேரத்தையும் வெளியிடலாம் இங்கு ஒரு முக்கிய குறிப்பு ஒன்றை கொடுக்காமல் மறந்து விட்டோம் அது என்னவென்றால் L1 என்ற பகுதியில் இங்கே TR0 எனும் பிட்டை அழிக்க வேண்டும் இல்லை என்றால் இதற்கு முந்தைய கட்டளை இயக்கப்பட்ட பின் மீண்டும் குறுக்கீடு இயக்கப்படும் அவ்வாறு நடைபெறாமல் இருக்க TF0 அழிக்கப்படுகிறது இவ்வாறாக ஒரு டைமர் அடிப்படையிலான ஒரு வழக்க நிரலை பயன்படுத்தி ஒரு எண்ணிக்கை கடிகாரத்தை வடிவமைத்தோம் அடுத்ததாக மற்றொரு நிரலை பார்க்கலாம் 8051 உடன் ஒரு 12 மெகா ஹேர்ட்ஸ் ஆக்சிலேட்டர் இணைக்கப்பட்டுள்ளதாக எடுத்துக்கொள்வோம் இதை பயன்படுத்தி ஒரு 4 கிலோ ஹேர்ட்ஸ் சதுர அலையை டைமர் 0 ஐ பயன்படுத்தி பின் எண் 1 4 இல் உருவாக்க வேண்டும் இதை எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம் இங்கே டைமர் கிளாக் 1 மெகா ஹேர்ட்ஸ் அதிர்வெண் கொண்டதாக இருக்கும் அது எவ்வாறெனில் 12 மெகா ஹேர்ட்ஸ் கிறிஸ்டல் வகுத்தல் 12 என்பதை கணக்கிடப்படும் போது இந்த மதிப்பு கிடைக்கும் இங்கே நாம் 4 கிலோ ஹேர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட சதுர அலையை உருவாக்க முயற்சிப்போம் இதற்கு கிளாக் சமிக்ஞையின் கால அவகாசம் எவ்வளவு இருக்கவேண்டுமென்றால் 1 வகுத்தல் 4 கிலோ ஹேர்ட்ஸ் சமம் 250 மைக்ரோ வினாடிகள் என்பதாகும் இதுதான் 4 கிலோ ஹேர்ட்ஸ் கிளாக்கின் கால அவகாசம் இங்கே உருவாக இருக்கும் சமிக்ஞைக்கு 50 சதவீதம் பணி சுழற்சி எனவும் அதன் ஆன் காலம் மற்றும் ஆப் காலம் ஆகிய இரண்டும் 125 மைக்ரோ வினாடிகள் உள்ளவாறு நிரல் அமைக்க உள்ளோம் எனவே இங்கே டைமரின் உதவியோடு 125 மைக்ரோ வினாடி தாமதத்தை ஏற்படுத்த வேண்டும் இதற்காக டைமரில் ஏற்றப்பட வேண்டிய மதிப்பை முதலில் கணக்கிட வேண்டும் இங்கு ஏற்றப்பட வேண்டிய மதிப்பு 65536 கழித்தல் 125 வகுத்தல் 1 சமம் 65411 என்பதாகும் இது ஒரு தசம எண் ஆகும் இதனை ஆறுகோண எண்ணாக மாற்றும் பொழுது CIFF என கிடைக்கும் இவ்வாறாக ஒரு சதுர அலையை உருவாக்க அதற்கேற்றார்போல் மதிப்பை கணக்கிட்டு டைமரில் ஏற்றப்படவேண்டும் இனி நிரலை எவ்வாறு எழுதுவது என்று பார்ப்போம் டைமர் குறுக்கீடை இங்கேயும் பயன்படுத்த உள்ளோம் முதலாவதாக ORG 0000 H என்ற கட்டளைகயை பயன்படுத்துவதன் மூலம் அசம்ளரை 0 என்ற மெமரி லொகேஷனுக்கு பிராசஸர் ஆனது நிரலை அழைத்து வரும் பின்னர் LJMP main என்ற கட்டளை இயக்கப்படும் அடுத்ததாக டைமர் குறுக்கீடின் முகவரியை குறிக்க ORG 000B H என்பதை பயன்படுத்துகிறோம் இதுதான் டைமர் குறுக்கீடு வழக்க நிரலின் லொகேஷன் இந்த எளிமையான வழக்க நிரலின் பணி என்னவென்றால் P1 4 என்ற பிட்டின் காம்ப்ளிமென்டை கணக்கிடுவது அதாவது டைமர் குறுக்கீடு ஏற்படும்பொழுது P1 4 என்ற பிட்டின் காம்ப்ளிமென்ட் கணக்கிடப்பட வேண்டும் அடுத்ததாக டைமரை துவக்க வேண்டும் இதற்காக MOV TL00FFX மற்றும் MOV TH00C1 H என்ற கட்டளைகளை பயன்படுத்துவோம் இனி குறுக்கீடு ஏற்பட்டால் TF0 அழிக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் இதை ஒரு குறுக்கீடு என கருதி அதற்கான சேவை துவங்கப்பட்டுவிடும் அடுத்ததாக டைமரை செட் செய்ய SETB TR0 என்பதை பயன்படுத்துவோம் இதனால் டைமர் துவக்கப்பட்டு குறுக்கீடை உணர தயாராகும் முக்கிய நிரலானது 8000H என்ற முகவரியிலிருந்து துவங்க உள்ளோம் எனவே ORG 8000 H என்பதை இங்கே பயன்படுத்துவோம் பின்னர் TMOD பதிவேட்டில் துவக்க மதிப்பை குறிக்க MOV TMOD00000001B MOV TL00FF H மற்றும் MOV TH00C1 H என்ற கட்டளைகளை ஒன்றன் பின் ஒன்றாக பயன்படுத்துவோம் பின்னர் TF0 பதிவேட்டை அழித்து விட்டு குறுக்கீடு இயக்கு பதிவேட்டை இயக்கு நிலைக்கு மாற்ற 82H என்ற எண்ணை IE பதிவேட்டில் உள்ளிடுவோம் இவ்வாறாக டைமர் குறுக்கீடு 0 இயக்கு நிலைக்கு மாற்றப்பட்டு SETB TR 0 என்பதன் வழியாக டைமர் துவக்கப்படுகிறது இப்பொழுது SJMP L1 என்ற கட்டளை பயன்படுத்தப்படுவதால் முக்கிய நிரலானது வேறு எந்த பணியையும் செய்யாமல் ஒரே இடத்தில் குறுக்கீடு ஏற்படும்வரை சுழன்று கொண்டே இருக்கும் இனி குறுக்கீடு ஏற்படும்பொழுது நிரலின் கட்டுப்பாடு 000B என்ற முகவரிக்கு மாறுகிறது மெமரி தளவமைப்பை பார்க்கும் பொழுது இங்கே 0 என்ற முகவரியில் LJMP main என துவங்கும் நிரலையும் 8000 என்ற முகவரியில் main என துவங்கும் நிரலும் எழுதப்பட்டுள்ளதை காணலாம் இங்கே 000B என்ற முகவரியில் துவங்கும் கட்டளைகள் தான் குறுக்கீடு சேவை வழக்க குறியீடு என்கிறோம் குறுக்கீடு ஏற்படும்பொழுது இந்தப் பகுதிதான் முதலில் இயக்கப்படும் அதன் பின்னர் LJMP 8000 என்ற கட்டளை பயன்படுத்தப்படுவதால் 8000 என துவங்கும் இந்த பகுதியானது இயக்கப்படும் இந்த அமைப்பானது இயக்கப்படும் பொழுது ப்ரோக்ராம் கவுண்டரில் 0000H என்ற முகவரி ஏற்றப்படும் இவ்வாறாக சூழலி மற்றும் டைமர் செட் செய்யப்பட்டு இயக்கப்படுகிறது இங்கே நினைவில் கொள்ளவேண்டியது என்னவென்றால் டைமர் 0 நிரம்பி வழியும்போது தான் டைமர் குறுக்கீடு ஏற்படும் வன்பொருள் வழியாக குறுக்கீடு ஏற்பட்ட உடன் பிராசஸர் ஆனது ப்ரோக்ராம் கவுன்டருக்கு 000B என்ற மதிப்பை உள்ளிடும் இதனால் குறுக்கீடு சேவை வழக்க நிரல் இயக்கப்படுகிறது அதோடு அந்தப் பகுதி முடிகிறது பின்னர் SJMP L1 என்ற கட்டளை பயன்படுத்தப்பட்டு அதே இடத்தில் தொடர்ச்சியாக சூழலி இயக்கப்படுகிறது குறுக்கீடு ஏற்படும்போதெல்லாம் நிரல் தூண்டப்பட்டு பின்னர் குறுக்கீடு சேவை வழக்க நிரலும் இயக்கப்படும் இவ்வாறாக குறுக்கீடு சேவை வழக்க நிரலை பயன்படுத்தி இதுபோன்ற பணிகளை செய்யலாம் முதலில் டைமர் 0 ஐ தொடர் தகவல் பரிமாற்றத்திற்கு எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம் பின்னர் வெளிப்புற குறுக்கீட்டிற்காக எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம் இவ்வாறாக குறுக்கீடு நிரல் அமைப்பு எம்பெடட் அமைப்புகளுக்கு மிக முக்கியமான ஒன்றாக திகழ்கிறது ஏராளமான எண்ணிக்கைகளில் கருவிகள் இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு கருவியும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் குறிப்பிட்ட வேலையை செய்ய வேண்டுமாயின் டைமரை பயன்படுத்தி இயக்கலாம்